எனவே கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் உண்மையில் நீங்கள் கடைசி விரிவுரையில் நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி விவாதிக்கிறோம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குறித்த எங்கள் விவாதத்தை நாங்கள் தொடர்வோம் எனவே கடைசி விரிவுரையில் நாம் என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசிகளை நிர்ணயிப்பது செக்யூரிட்டி பாலிசிகளை செயல்படுத்துவது போன்ற நெட்வொர்க் செக்யூரிட்டி இன் சில அம்சங்களைப் பற்றி விவாதிக்கவும் அங்கு மீதமுள்ள விஷயங்கள் படிப்படியாக உள்ளது அங்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் எனவே உண்மையில் இந்த காரியத்தை எப்படி செய்வது என்று பார்த்தோம் நெட்வொர்க் செக்யூரிட்டி பாலிசிகளை தீர்மானிப்பது தொடர்பான சிக்கல்கள் யாவை செக்யூரிட்டி பாலிசிகளை செயல்படுத்துவது தொடர்பான சிக்கல்களையும் நாங்கள் கண்டோம் மேலும் இன்று நாம் மற்ற அம்சங்களைப் பார்ப்போம் எனவே நெட்வொர்க் பாலிசிகளை செயல்படுத்துவதைப் பார்த்தால் எனவே எங்கள் நிலையான சாதனங்களைத் தவிர வேறு எவை நமக்குத் தேவை ஐடிஎஸ் ஊடுருவல் கண்டறிதல் அமைப்பு போன்ற இன்னும் சில பங்கு சரியானது மேலும் ஃபயர்வால் போன்ற ஒரு விஷயத்தை ஃபயர்வால் செய்வது போன்ற ஒரு கருத்து உள்ளது மேலும் ஃபயர்வால் அல்லது NAT என்று அழைக்கப்படும் மற்றொரு விஷயம் அந்த அம்சங்களுக்கு வரும் இது எனது இன்டர்நெட் நெட்ஒர்க் எனவே நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் இன்டர்நெட் நெட்ஒர்க்கை உலகின் பிற பகுதிகளிலிருந்து பாதுகாப்பாக வைக்க முயற்சிக்கிறேன் அல்லது இன்டர்நெட்டை சொல்ல சரி எனவே நான் வைத்திருப்பது இன்டர்நெட் உடன் இணைக்க ஒரு ரௌட்டர் மற்றும் வெளிப்புற உலகத்தால் அணுகக்கூடிய எங்காவது வைக்க வெளிப்புறமாக இருக்க வேண்டிய சில சாதனங்கள் உள்ளன எனவே இது டீமிலிட்டரிஸிட் சோன் அல்லது DMZ சோன் இன் கருத்து அங்கு ஒரு நெட் சர்வர் அல்லது நாம் அணுக வேண்டிய வேறு சில சர்வர்களைப் போல அணுக வேண்டிய வெளிப்புற சர்வர் DMZ சோன் இல் உள்ளது எனவே இந்த டி ஜெட் சோன் ஐ ஃபயர்வால் வழியாக ஒருவித மையமாக ரௌட்டர்ஸ்க்கு இணைக்கும் ஒரு சுவிட்ச் உள்ளது மேலும் இந்த மையமாக எந்த பாக்கெட்டுகள் மையமாக வந்தாலும் அது அதே ஒளிபரப்பு மற்றும் மோதல் களத்தில் உள்ளது இந்த யோசனை அடிப்படையில் ஊடுருவல் கண்டறிதல் முறையைப் பார்க்க முயற்சிப்பதாகும் எனவே இது ப்ரோடோகால்ஸ்களைக் கொண்டுள்ளது இன்டெர்பேஸ் கண்டறிவதற்கு அதைப் பார்க்க ஒரு தர்க்கம் உள்ளது அல்லது அதை எவ்வாறு கண்டறிவது என்று அறிவுத் தளத்தின் டேட்டாபேசை கொண்டுள்ளது மேலும் இந்த ஃபயர்வால் அடிப்படையில் வெளி உலகத்திலிருந்து விஷயத்தைத் தடுக்கிறது இப்போது ஐடிஎஸ் ஃபயர்வாலுக்குள் இருக்க முடியாது பின்னர் விஷயங்களுக்கு இடையில் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாது எனவே அங்கு இரண்டு பிரிவுகள் அல்லது இரண்டு ஃபயர்வால்கள் இருப்பதைக் கண்டால் அது DMZ மண்டலம் ஆகும் இது அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட DMZ சோன் ஐ உருவாக்குகிறது எனவே இந்த ஃபயர்வால் மூலம் இந்த நெட்வொர்க் பாதுகாக்கப்படுகிறது அதேசமயம் இந்த ஃபயர்வால் இந்த அமைப்புகளை டிஎம்இசட் சோன் இல் பாதுகாக்கிறது மற்றும் இந்த வகை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குகிறது அதேசமயம் இது மிகவும் வெளிப்படையான விஷயங்கள் அங்கு வேறுபட்டவை என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோம் நிகர தாக்குதல்கள் போன்றவை நடக்கின்றன எனவே செக்யூரிட்டி பாலிசிகளைச் செயல்படுத்துவது ஒன்று ஃபயர்வால் என்பது முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் இது ஊடுருவல் கண்டறிதல் அமைப்பு அல்லது ஐடிஎஸ் மற்றும் ஹனிபாட் அல்லது ஹனினெட் பற்றிய ஒரு கருத்தும் உள்ளது சரி எனவே இது விஷயங்களைத் தாக்க இந்த தாக்குபவர்களை ஈர்க்கிறது என்று பெயர் குறிப்பிடுவதால் ஈர்க்கும் ஒன்று இது இதன் மூலம் தாக்குதல்களின் கையொப்பங்கள் கற்றுக் கொள்ளப்படுகின்றன அவை ஐடிஎஸ்ஸின் அறிவுத் தளத்தை அல்லது ஐடிஎஸ் கண்டறிதல் அமைப்புகள் மற்றும் பிற விஷயங்களைப் புதுப்பிக்கக்கூடும் எனவே அந்த வகையான விஷயங்களை பெரிய நிறுவல்களில் வைத்திருப்பது முக்கியம் இப்போது இந்த ஹனிபாட்களின் நெட்வொர்க் இருக்க முடியும் மற்றும் தகவல்களைப் பகிரலாம் மேலும் இது வெவ்வேறு அமைப்புகளிலும் இருக்கலாம் எனவே வேறு தகவல்கள் உள்ளன எனவே தாக்குதல் கையொப்பங்கள் கற்றுக் கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு வெளிப்படும் சேவைகளுடன் ஒரு சிதைவு ஹோஸ்ட் அல்லது நெட்வொர்க்கை உருவகப்படுத்துகிறது அடுத்த கட்டம் நெட்வொர்க் பற்றி அறிந்து கொள்வது நெட்வொர்க்கில் உள்ள ஹோஸ்டின் நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் முக்கியமான டேட்டாவின் முக்கிய சர்வர்கள் அந்த ஹோஸ்ட்கள் மற்றும் சர்வரில் இயங்கும் சேவைகள் அந்த சர்வர்களில் உள்ள பாதிப்புகள் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டு வடிவங்கள் ஒன்று செயலற்ற அல்லது செயலில் இருக்கலாம் செயலற்ற விஷயம் என்னவென்றால் நான் சொல்வது போல் கண்டறியமுடியாதது மற்றும் செயலில் உள்ளவை விஷயங்களைத் தீவிரமாகத் தாக்குவதன் மூலம் அல்லது ஊடுருவல் கண்டறிதல் முறையால் கண்டறியக்கூடியவை எனவே நெட்வொர்க்கைப் பார்க்க விரும்பும் மற்றொரு அம்சம் அடுத்த கட்ட பாதிப்பு ஸ்கேனிங் ஆகும் எனவே நான் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியவன் என்பதை ஸ்கேன் செய்ய விரும்புகிறேன் விஷயத்தின் உள்ளே உள்ள பாதிப்புகள் என்ன எனவே நெசஸ் எனப்படும் ஸ்கேனர் இருப்பதைப் போல பல ஸ்கேனர்கள் பாதிப்புகளைக் கண்டறியும் ஹோஸ்ட்கள் மற்றும் சேவைகளின் பட்டியல் பிற ஸ்கேனர்கள் அவற்றை சுரண்ட அனுமதிக்கும் எனவே சுரண்ட முடியாத ஒரு மெட்டாஸ்ப்ளோயிட் ஆதாரம் உள்ளது எனவே பாதிப்பு இருந்தால் அவற்றை எவ்வாறு சுரண்டுவது யூசர் லெவல் லாகின் கேஸ் பாதிப்பு இருப்பதாக நான் சொல்வது போல எனவே இது விஷயங்களுக்கு உயர் மட்ட அணுகலை உருவாக்க சுரண்டப்படுகிறது எனவே இது ஒன்றாகும் ஒன்று தாக்குதல் நடந்தால் நீங்கள் கண்டறிந்து மற்றவற்றைக் கற்றுக் கொள்ளுங்கள் நான் விஷயங்களை ஸெல்ப் ஸ்கேனிங் செய்ய முடியும் எனது சுரண்டல் தரவுத்தளத்துடன் வெவ்வேறு பாதிப்புகள் என்ன மேலும் என்ன வகையான பாதிப்புகள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் எனவே புதுப்பிக்கக்கூடிய ஸ்கேனர்கள் உள்ளன அவை சில பாதிப்புகளுக்கு புதிய நியூ பிளக்இன்ஸ் எழுத நிறுவுகின்றன எனவே நெஸ்ஸஸ் ஸ்கிரிப்டிங் மொழியைத் தாக்குகிறது மற்றும் அங்கு பல மொழிகள் உள்ளன எனவே பாதிப்புகளை ஸ்கேன் செய்வது என்று பொருள் எனவே எனது கணினியில் நான் லெதல் அட்டாக் என்று நாங்கள் சொல்வதை ஒருவிதமாகச் செய்ய விரும்புகிறேன் ஒருவித ஊடுருவல் பரிசோதனையை என்னால் செய்ய முடியுமா என்பது எனக்கு பாதிப்புகள் இருந்தால் நான் எவ்வளவு ஊடுருவி வகைப்படுத்தலாம் அல்லது சிலவற்றைப் பார்க்கிறேன் மெட்டாஸ்ப்ளோயிட் போன்ற ஒரு கட்டமைப்பைப் பயன்படுத்தி அணுகலைப் பெறுவதற்கு அவற்றை நாம் சுரண்ட முடியும் என்பதை பாதிப்பு அடையாளம் கண்டவுடன் கணினிகளில் ஒரு ப்ரோடோகால் ஹேக்கிங் பாதிப்புகளை அடையாளம் காணும் இல்லையெனில் செயல்படுத்த ஒரு பேலோடைத் தேர்ந்தெடுப்பது எளிது இல்லையெனில் நாங்கள் ஒரு சுரண்டலை உருவாக்குகிறோம் அல்லது ஒரு எஸ்பிலோய்ட் மற்றும் வகையை உருவாக்குகிறோம் எனவே வெவ்வேறு எஸ்பிலோய்ட் உள்ளன அதற்காக விஷயங்களில் தடுப்பு இல்லை எனவே இந்த பூஜ்ஜிய நாள் எஸ்பிலோய்ட் வகை விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம் எனவே மேற்கோள் குறிப்பிடப்படாத விலையுயர்ந்த எஸ்பிலோய்ட் என்று சொல்லலாம் எனவே அந்த விஷயங்கள் உள்ளன ஆனால் ஒரு முறை நாம் கற்றுக் கொண்டால் நாங்கள் ஒட்டிக்கொண்டே செல்கிறோம் எனவே புதிய பாதிப்புகளைக் கண்டறியவும் நாங்கள் முயற்சித்திருக்கலாம் இதில் கோட் டெஸ்டிங் செயல்பாடுகளை எழுதுவது அடங்கும் எனவே இவை ஒரு அமைப்பின் பாதுகாப்புக் குழுவின் தனித்தனி செயல்பாடாகும் அவை நன்கு அறியப்பட்ட பாதிப்புகள் மற்றும் விஷயங்கள் என்ன என்பதைப் பார்ப்பது எனது நெட்வொர்க்கை ஒரு நொடி ஸெல்ப் எஸ்பிலோய்ட்டேசன் அல்லது என் நெட்வொர்க்கில் ப்ரோடோகால் ஹேக்கிங் செய்கிறது என்ன என்பதைக் கண்டறியவும் கணினிகளில் சாத்தியமான தாக்குதல்கள் பின்னர் அவற்றைத் தடுப்பதில் ஒரு வழிமுறைகளைக் கண்டறிய உதவும் வழிமுறைகள் என்ன என்பதைப் பரிந்துரைக்க அல்லது கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றன எனவே இவை பாதிப்பு ஸ்கேனிங்கின் எஸ்பிலோய்ட்ன் வெவ்வேறு அம்சங்கள் மற்றும் நாம் பெனிடிரேஷன் என்ன சொல்கிறோம் சோதனை இப்போது இறுதியாக எங்களிடம் பிந்தைய தாக்குதல் விசாரணை உள்ளது எனவே தாக்குதலின் இன்வெஸ்டிகட் தாக்குதல் நடந்தால் நாங்கள் விசாரித்து தாக்குதல்களின் இன்வெஸ்டிகட் அல்லது பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் இந்த செயல்முறை சட்டத்தால் பெரிதும் வழிநடத்தப்படுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன அனுமதிக்கப்படுகிறது போன்றவை மற்றும் கல்வி நிறுவனத்திற்கு உண்மையாக இருக்கும் விஷயங்கள் போன்ற அமைப்புகளுக்கு நிறுவனங்களுக்கு வெவ்வேறு வழிகாட்டுதல்கள் இருக்கலாம் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்திற்கு உண்மையாக இருக்காது எனவே செயின் ஆப் எவிடென்ஸ் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சான்றுகள் இந்த வழக்கில் ஹோஸ்டின் டேட்டா எனவே அந்த தாக்குதல் நடத்தியவர் எப்படி வந்தார் என்பதைக் கண்டறிய சமரசம் செய்யப்பட்ட ஹோஸ்டின் காலடிகளை அல்லது அந்த தாக்குபவரின் கைரேகைகளை வைத்திருக்க வெவ்வேறு சான்றுகள் பதிவு பையில்கள் அந்த ஹோஸ்டுடனான ஒவ்வொரு நிமிடமும் கணக்கிடப்பட வேண்டும் சட்ட காரணங்களுக்காக நீங்கள் வட்டின் குறைந்த அளவிலான நகலையும் ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் அசல் விஷயத்தை மாற்றக்கூடாது எனவே சில வழக்குகள் போன்றவற்றில் சட்டப்பூர்வமாக நாம் குறிப்பாக வணிக அமைப்பு மற்ற நிறுவனங்களுக்கு சேவைகளை வழங்கும் அமைப்பு மற்றும் விஷயங்களின் வகை ஆகியவற்றைச் செய்ய வேண்டும் எனவே சில சந்தர்ப்பங்களில் உங்கள் டேட்டா வேறு சில இடங்களிலும் பொருட்களின் வகையிலும் உள்ளது மற்றும் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் எனவே இந்த வகையான படிகள் ஒரு முறை அல்ல அவை வழக்கமான அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் கணினி வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு மாநிலங்களை மதிப்பீடு செய்கிறது அல்லது கொண்டிருக்கிறது வெவ்வேறு அப்டேட்ஸ்உள்ளன அப்ப்ளிகேஷன்ஸ் அட்டக்ஸ் மற்றும் காட்சிகளின் வகை இரண்டுமே கணினி காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன மறுபுறம் இந்த தாக்குதல் காட்சிகள் மாறுகின்றன எனவே எந்தவொரு நெட்வொர்க்கின் வல்நரபிலிட்டிஸ் மதிப்பீடும் மிகவும் முக்கியமானது நான் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியவன் என்பதை ஒரு முன்னோடிக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் முழுமையாக கட்டணம் வசூலித்தேன் என்று சொல்வது கடினம் என்று அது கூறினாலும் எப்போதுமே ஒரு வழி இருக்க வேண்டும் அல்லது எப்போதும் பாதிப்புகளைப் பார்க்க வேண்டும் எனவே இன்றைய நிறுவனங்கள் முழுமையாகவோ அல்லது பெரும்பாலும் ஐ எனவே எந்தவொரு நிறுவனமும் எந்தவொரு அமைப்பும் எந்தவொரு கல்வி நிறுவனமும் அல்லது எந்தவொரு கவர்ன்மெண்ட் பெடரல் அர்கனைசஷன்ஸ் அனைத்தும் தகவல் தொழில்நுட்பம் இயக்கப்பட்டவை அல்லது ஐ டி இன்ப்ராஸ்ட்ரக்சர் பெரிதும் நம்பியுள்ளன அங்கு நெட்வொர்க்கிங் விஷயங்களை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே வல்நரபிலிட்டிஸ் அஸ்ஸஸ்ட்மென்ட் என்று ஸெல்ப் செக்யூரிட்டி தேவை என்பது அன்றைய வரிசை நீங்கள் வல்நரபிலிட்டிஸ் அஸ்ஸஸ்ட்மென்ட் செய்ய வேண்டும் எனவே கன்டென்ட் அவேர் இன்றுஷன் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ் உள்ளன எனவே இது ஐ எஸ் பைல் சிஸ்டம் ஸ்கேனிங் பெனிடிரேஷன் சிஸ்டம் ஆகியவற்றை அறிந்த உள்ளடக்கமாகும் எனவே இவை நாம் கவனிக்க வேண்டிய வெவ்வேறு அம்சங்கள் இப்போது இந்த பெனிடிரேஷன் டெஸ்டிங் சில நேரங்களில் டீம் அட்டாக் அல்லது ரெட் டீம் அட்டாக் என்றும் அழைக்கப்படுகிறது இது கணினி அமைப்புகளில் உள்ள அனைத்து பாதுகாப்புக் கட்டுப்பாடுகளின் வலிமையையும் மதிப்பிடுவதற்கான கோல் சைட் செக்யூரிட்டி பாலிஸிஸ் மீறுதல் எனவே அந்தக் பாலிஸிகளைச் செயல்படுத்த எனக்கு ஒரு செக்யூரிட்டி பாலிஸியும் ஒரு மெக்கானிசம்ஸ் இருந்தால் இந்த பாலிஸியை அடிப்படையில் சமரசம் செய்து இந்த அமைப்பைத் தாக்க முடியுமா என்பதை நான் அறிய விரும்புகிறேன் எனவே கட்டமைக்கப்பட்ட சோதனையுடன் கவனமாக வடிவமைத்தல் மற்றும் செயல்படுத்துவதற்கான மாற்று அல்ல எனவே நீங்கள் கொண்டுள்ள சிறந்த நடைமுறைகள் என்ன என்பதில் இருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே இது ஒரு லூப் ஹோல் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டிய கவனமாக வடிவமைப்பு செயல்படுத்தல் கட்டமைப்பு சோதனை எனவே கணினியை முழுவதுமாக சோதித்துப் பார்க்கும் முறை அது அமைந்தவுடன் எனவே கணினி இடத்தில் உள்ளது கணினி உண்மையாக செயல்படுகிறதா இல்லையா என்பதை சோதிக்க எனக்கு ஒரு வழிமுறை உள்ளது நடைமுறை செயல்பாட்டு கட்டுப்பாடு மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாடு ஆகியவற்றை ஆராயுங்கள் எனவே இது நடைமுறை செயல்பாட்டுக் கட்டுப்பாட்டையும் விஷயங்களில் தொழில்நுட்பக் கட்டுப்பாட்டையும் பார்க்க முயற்சிக்கிறது எனவே வேறுபட்ட கருவிகள் உள்ளன சில ப்ரோபிரியேட்டரி கருவிகள் அவை மிகவும் விலையுயர்ந்த பொது டொமைன் கருவிகள் ஆனால் நல்லது ஆனால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் என்பது தெரியும் மேலும் ஒருங்கிணைப்பு சிக்கல்கள் மற்றும் அது போன்ற சிக்கல்கள் உள்ளன எங்கள் சொந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் நிறுவனங்களுக்கு தனியுரிமையானது முதலியன தேவைப்படலாம் ஆனால் எப்போதும் பின்பற்றப்படாமல் இருக்கலாம் இருப்பினும் விலை தயாரிப்புகள் எப்போதும் உள்ளன எனவே கணினி பாதிப்பு ஒரு ஹோல் உள்ளது அல்லது பயன்பாட்டு வடிவமைப்பு ஓட்டம் செயல்படுத்தல் வல்நரபிலிட்டிஸ் வகை வேறுபட்ட SQL இஞ்செக்ஷன்ஸ் பஹப்பர் ஓவர்ப்லொவ் பெனிடிரேஷன் டெஸ்டிங் மலிசியஸ் ஹேக்கரின் தாக்குதலை உருவகப்படுத்துவதன் மூலம் நெட்வொர்க் சிஸ்டம் அமைப்பின் பாதிப்புகளை மதிப்பிடும் முறை எனவே முறைகள் மீண்டும் அதே வரியில் விழும் நாம் மீண்டும் விவாதிக்கவில்லை எனவே நீங்கள் பெனிடிரேஷன் டெஸ்டிங் விஷயங்களைப் பார்த்தால் எனவே இலக்கின் இருப்பிடம் தொகுதி ஐபி நெட்ஒர்க் செட்டப் பாதிப்பு ஆகியவை திறந்த சேவைகளில் உள்ளன எனவே கணக்கீட்டு பாதிப்பு அடையாளம் பின்னர் கணினியை அணுகுவதற்கு எஸ்பிலோய்ட் டேட்டாபேஸ் பயன்படுத்துவதன் மூலம் அதை சுரண்ட முடியுமா என்பதை தீர்மானிக்கிறது மற்ற இலக்குகளை சுரண்டுவதற்கான விரிவாக்கம் மற்றும் முன்னேற்ற நிலை தகவல் சேகரிப்பு மற்றும் ரெசொன்னைசன்ஸ் எனவே இந்த முழு வளையையும் கவனிக்க எனவே நீங்கள் முதலில் கணினியைப் பற்றி அறிந்துகொள்வது வெவ்வேறு சாதனங்கள் மற்றும் விஷயங்களின் தடம் ஆகியவற்றைப் பெறுங்கள் அதன்படி அவை சுரண்டக்கூடியதா என்பதை சுரண்டல் தரவுத்தளத்துஎஸ்பிலோய்ட் டேட்டாபேஸ் உடன் கலந்தாலோசிக்கவும் பின்னர் விரிவாக்கவும் முன்னேறவும் முயற்சிக்கவும் பின்னர் மீண்டும் தகவல் சேகரிப்பு மற்றும் முன்னும் பின்னுமாக அது ஒரு சுழற்சியில் செல்கிறது அல்லது பெனிடிரேஷன் டெஸ்டிங் இன் வழக்கமான ஆர்கிடெக்சரல் மாடலயைப் பார்த்தால் ஒரு கணினி சிறப்பியல்பு நாலேஜ் பேஸ் மற்றும் கணினி பாதிப்புகள் உள்ளன எனவே இந்த விஷயங்கள் எனவே ஒரு ஃபூட்பிரிண்ட் பிங்கர்பிரிண்ட் சர்வீசஸ் எனுமெரட்டர் கணக்கீட்டைப் பெறுங்கள் எனவே அது கைரேகை OS ஸ்கேன் அறிக்கைகள் எனவே இவை கணினி பண்புகளை அறிய செல்லும் விஷயங்கள் எனவே இவற்றிலிருந்து ஸ்கேன் பாதிப்பு என்னவென்றால் கணினி பாதிப்புகள் பின்னர் இலக்குகளை பேட்ச் செய்ய முடியுமா என்பதை நாலேஜ் பேஸ் உடன் கலந்தாலோசிக்கும் பாதிப்புகள் என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் மறுபுறம் இந்த விஷயத்தை இலக்கை இணைக்கவும் பயன்படுத்தலாம் எனவே சில செயல்முறைகள் சில டேட்டா ஸ்டோர்கள் உள்ளன எனவே இது மிகவும் நேரடியான செயல்முறையல்ல சிஸ்டம் லெவல் அல்லது வாயேஜ் லெவல் இல் நிறைய எஸ்பியர்ட்டிஸ் தேவைப்படுகிறது இது நல்ல சுரண்டல் தரவுத்தளமும் தேவைப்படுகிறது இது நல்ல மற்றும் புதுப்பிக்கப்பட்ட எஸ்பிலோய்ட் டேட்டாபேஸ் வரை இருக்கும் இது கணினியை சுரண்டுவதற்கு உங்களை அனுமதிக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டப்படாத நெறிமுறை முறையில் டெஸ்டருக்ட்டிவ் முறையில் செய்யப்படுகிறது எனவே கணினி முடங்காமல் வேறுபட்ட பாதிப்புகள் மற்றும் பிற விஷயங்கள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் இதனால் பேட்ச் ஒர்க் இருக்க முடியும் அல்லது பொருத்தமான பேட்சகள் பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த வழிமுறைகள் மூலம் நாம் இப்போது இதைப் பார்க்க முயற்சிப்போம் வெவ்வேறு கணினி நிலை விஷயங்களை நீங்கள் இதை நினைவுபடுத்துவது போல எனவே பல்வேறு வகையான விஷயங்கள் உள்ளன ஒன்று உங்கள் ரௌட்டர்ஸ் ஃபயர்வால் அல்லது NAT ஐடிஎஸ் மற்றும் விஷயங்களின் வகைகள் உள்ளன எனவே சிறந்த பாதுகாப்பு அம்சங்களை அடைவதற்கு ஏதேனும் நமக்கு உதவ முடியுமா என்பதில் உள்ள வேறுபட்ட பண்புகள் என்ன என்பதைக் காண முயற்சிக்கிறோம் எனவே ப்ராக்ஸி சர்வர் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லெட்டர் ஃபயர்வால் போன்ற சில அம்சங்கள் சில அம்சங்கள் அல்லது விஷயங்கள் ஆரம்பத்தில் மிகவும் இருக்க வேண்டும் இவை முதன்மையாக சில விஷயங்கள் அல்ல என்று சொல்லுங்கள் எல்லாவற்றையும் முதன்மையாக பாதுகாப்பு முதலியன குறிக்கவில்லை எனவே அவற்றுக்கு வேறு நோக்கங்களும் உள்ளன ஆனால் அவை பாதுகாப்பு நடவடிக்கையாகவும் கருதப்படலாம் இவை எல்லா நெட்வொர்க்குக்கும் இப்போதெல்லாம் பொதுவானவை என்பதால் உள்வரும் நபர்களை தனிமைப்படுத்தவோ அல்லது அம்பலப்படுத்தவோ அல்லது வெளிப்புற விஷயங்களுக்கு உள் ஹோஸ்டின் வெளிப்பாட்டைக் கையாளக்கூடிய சில சொத்துக்களைக் கொண்டுள்ளது எனவே இதை விஷயங்களால் பயன்படுத்தலாம் எங்கள் விரிவுரைத் தொடரிலும் சில விஷயங்கள் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ளன ஆனால் பொதுவான தன்மைக்காகவும் எங்கள் விவாதத்தைத் தொடரவும் சில அம்சங்களை மீண்டும் முதலில் பார்க்கிறோம் அதாவது நாங்கள் விவாதிக்கிற விஷயங்களுடன் தொடர்புபடுத்துவது எளிது என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே ப்ராக்ஸி அல்லது ப்ராக்ஸி சர்வர் என்றால் என்ன பிற வாடிக்கையாளர்களின் சார்பாக செயல்படுகிறது மற்றும் பிற வாடிக்கையாளர்களிடமிருந்து கோரிக்கைகளை சர்வருக்கு அளிக்கிறது எனவே ப்ராக்ஸி என்பது மற்ற வாடிக்கையாளர்களுக்கான ப்ராக்ஸி என்று பெயர் குறிப்பிடுவது போல ஒரு கிளையனுடன் பேசும் போது சர்வராக செயல்படுகிறது மற்றும் சர்வருடன் பேசும்போது கிளையண்டாக செயல்படுகிறது எனவே இது மற்றொன்றுக்கு இந்த ப்ராக்ஸிங் கொண்ட ஒரு இன்டர்மீடியட் சிஸ்டம் எனவே முதன்மைத் தேவை ஐ டி கரக்பூராக இருக்கலாம் நாங்கள் ஒரு தனியார் ஐபி தொகுதியாக இருக்கலாம் இது திசைதிருப்ப முடியாதது எனவே யாரோ எனக்காகவும் வகைகளுக்காகவும் ப்ராக்ஸிங் செய்கிறார்கள் அல்லது உண்மையில் ப்ராக்ஸி போன்ற விஷயங்களின் மிக உயர்ந்த நிலைகள் அல்லது வெவ்வேறு வகையான அம்சங்களைக் கொண்டிருக்கலாம் உள்ளடக்க அடிப்படையிலான வடிகட்டுதல் போன்றவை மற்றும் வகைகளைச் செய்யலாம் மற்றும் கேச்சிங் மற்றும் கேச்சிங் போன்ற சில விஷயங்களைச் செய்ய அனுமதிக்கிறது மேலும் சிறந்த அணுகல் மற்றும் விஷயங்களின் வகையை அளிக்கிறது எனவே இந்த ஸ்க்விட் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் HTTP பெரும்பாலும் பெரும்பாலான கணினிகளில் கிடைக்கிறது ப்ராக்ஸி சர்வர் என்பது கிளையன்ட் பயன்பாட்டிற்கு இடையில் அமர்ந்திருக்கும் ஒரு சர்வர் எடுத்துக்காட்டாக வெப் பிரௌசர் மற்றும் உண்மையான சர்வர் டி கரக்பூருக்கு நான் பொதுவாக ஏதாவது ஒன்றை அணுகுகிறேன் நான் அணுக விரும்பினால் ஏதேனும் வெளிப்புற மேற்பரப்பு ஐ டி பம்பாய் பக்கம் ஐ டி புவனேஸ்வர் பக்கம் அல்லது ஐ டி ஏதாவது அல்லது வேறு ஏதேனும் பக்கம் சில நெட்வொர்க்கிங் அல்லது ஐ எனவே நான் என்ன செய்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட தனியார் ஐபி யிலிருந்து உருவாக்கி வருவதால் ஒரு கோரிக்கையை அனுப்புகிறேன் எங்களிடம் ஒரு ப்ராக்ஸி சர்வர் இல்லை அது ஐபி மற்றும் போர்ட்டைக் கவனிக்கும் ப்ராக்ஸி எடுக்கும் போது அது ஒரு கோரிக்கையை அனுப்புகிறது என் சார்பாக விஷயங்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பது எனக்கு ஒரு ஐபி மற்றும் போர்ட் ப்ராக்ஸி உள்ளது அது ஒரு ஐபி மற்றும் போர்ட் மற்றும் இது மற்றும் நெறிமுறை இந்த ஆதாரம் மற்றும் இந்த குறிப்பிட்ட டூப்பிள் எங்கள் இணைப்புகளுக்கு தனித்துவமானது எனவே என்னிடம் இரண்டு பிரௌசர் மொஸில்லா அல்லது ஏதேனும் சொன்னாலும் இரண்டு நிகழ்வுகள் ஒரே பக்கத்தைச் செய்தால் ஆனால் அவை வேறுபட்ட துறைமுகத்தைக் கொண்டுள்ளன எனவே அது இடைமறிக்கிறது மற்றும் அது உண்மையான சர்வர்கான அனைத்து கோரிக்கைகளையும் இடைமறிக்கிறது அது கோரிக்கையை தானே பூர்த்திசெய்கிறதா என்று பார்க்கிறது இல்லையென்றால் அது உண்மையான சேவையகத்திற்கு கோரிக்கையை அனுப்புகிறது எனவே என்ன நடந்தது என்றால் அது உள்ளடக்கத்தை அணுகுவதால் அது உள்ளடக்கத்தைத் தேக்கி வைக்கிறது அதைக் கோரும் ஒருவர் கோரிக்கையை எங்கு நிறைவேற்றுகிறார் அல்லது இல்லையா என்பதைச் சரிபார்க்கலாம் எனவே பல சர்வர்கள் உள்ளன இந்த இரண்டு வகையான சர்வர்கள் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முதன்மைநிலையை மேம்படுத்துகின்றன பயனர்களின் குழுவிற்கான செயல்திறனை வியத்தகு முறையில் மேம்படுத்தலாம் இது கோரிக்கைகளின் அனைத்து முடிவுகளையும் ஒரு தற்காலிக சேமிப்பில் சேமிக்கிறது மற்றும் பொதுவாக பேண்ட்வித்யை பாதுகாக்க முடியும் எனவே ப்ராக்ஸிக்கு பதிலளிக்கும் ஒரு விஷயம் எங்களிடம் உள்ளது அது ஏற்கனவே தற்காலிக சேமிப்பில் இருந்தால் ஒரு வடிகட்டி கோரிக்கை உள்ளது அது மற்றொரு வகை உள்ளது அல்லது வகைக்கு பதிலாக ப்ராக்ஸி சர்வர் இன் அடிப்படை நோக்கம் என்று நான் சொல்ல வேண்டும் எனவே இது ப்ராக்ஸி சர்வர்கள் வகைகள் அல்ல இது ப்ராக்ஸி சர்வரின் நோக்கம் ஒன்று அந்த இன்புட் பர்ஃபாமென்ஸ் ஏனென்றால் அது தற்காலிக சேமிப்பில் அனுப்புகிறது ஏனென்றால் அது கோரிக்கை அனுப்பப்படுமா அல்லது வேண்டுகோளை வடிகட்ட முடியுமா என்பதைச் சரிபார்க்கும்போது ஒரு கோரிக்கை வரும்போது வடிகட்டி கோரிக்கையின் சொத்து உள்ளது இதையொட்டி அது ஒருவித செக்யூரிட்டி அம்சத்தை அளிக்கிறது டி கரக்பூர் ஒரு குறிப்பிட்ட வலைத்தளங்களை பயனர்கள் அணுகுவதைத் தடுப்பது போலவே இந்த வலைத்தளங்களின் தொகுப்பை அதன் சொந்த பயனர்கள் என்பதன் மூலம் உள்ளே இருந்து அணுக முடியாது என்று அமைப்பு கருதுகிறது எனவே அதைத் தடுக்க முடியும் சில குறிப்பிட்ட விஷயங்களைக் கொண்ட பக்கங்களை அணுகுவதிலிருந்து பயனர்களைத் தடுக்கவும் உள்ளடக்கத்தைக் காணக்கூடிய ஹையர் லெவல் ப்ராக்ஸி கூட ஒரு சரம் கொண்ட குறிப்பிட்ட பக்கங்களிலிருந்து பயனர்களைத் தடுக்கலாம் வீடியோ பைல்களை அணுகுவதிலிருந்து பயனர்களைத் தடுக்கவும் விஷயங்களின் வகை மேலும் இது ஒரு தற்காலிக சேமிப்பு விளைவையும் கொண்டுள்ளது இது உங்களுக்கு விஷயங்களை வழங்க நாங்கள் விவாதித்தோம் எனவே இந்த ப்ராக்ஸி விஷயங்களை நாம் என்ன செய்ய முடியும் என்பதற்கான வெவ்வேறு வழிமுறைகள் இவை பயனர்களை ஐபி மறைக்க அனானிமஸ் ப்ராக்ஸி என்ற கருத்து உள்ளது இதன் மூலம் பயனரின் கணினியை நெட்வொர்க்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலைத் தடுக்கிறது எனவே ஒரு அனானிமஸ் ப்ராக்ஸி பயனர் ஐபியை மறைக்கிறது மேலும் வெளி உலகத்திற்கான அனைத்து கோரிக்கைகளும் ப்ராக்ஸி சர்வரின் ஐபி முகவரியிலிருந்து உருவாகின்றன எனவே ப்ராக்ஸி சர்வரின் வெளிப்புற ஐபி முகவரி என்ன அசல் ரவுட்டர்கள் அசல் பயனர்களை ஐபி மறைக்கிறது எனவே வெளி உலகின் அனைத்து கோரிக்கைகளும் ஐபி முகவரியிலிருந்து உருவாகின்றன எனவே ப்ராக்ஸியின் ஐபி முகவரி வெளிப்புற சர்வருக்கு சென்ற ஐபி முகவரியாகிறது டி கரக்பூர் போன்ற சேனல்களின் ஆன்லைன் சந்தாக்களில் பல்வேறு பத்திரிகைகளின் ஆன்லைன் சந்தா IEEE AICE குறிப்பு நேரம் 2205 மற்றும் விஷயங்களின் வகை ஆகியவை சில நேரங்களில் மிகவும் வசதியானது என்னுடன் உடனடியாக சரியான பட்டியல் எனக்குத் தெரியாது ஆனால் என்ன நடந்தது என்பதை அணுகுவதற்கு பதிலாக பத்திரிகையை அணுகுவதற்கான அங்கீகாரத்தை அணுகுவதற்கான ப்ராக்ஸி ஐபியை வழங்குகிறது இந்த ப்ராக்ஸியைப் பயன்படுத்துபவர் எவரேனும் இந்த பொதுவான விஷயங்களை அணுகுவதை அங்கீகரிக்க முடியும் பின்னர் டிஜிட்டல் லைப்ரரி இவைதான் நாங்கள் ஐ டி கரக்பூரில் உட்கார்ந்து இங்கு பயனடைகிறோம் அதைச் செய்ய வேண்டும் நாம் பலவற்றில் செய்ய வேண்டும் பிற நிறுவனங்கள் எனவே அது அமைந்துள்ள இடம் எனவே இந்த பயனர் முகவர்கள் அனைவரையும் அணுகிய ஒரிஜினல் சர்வர் ஒரு பக்கத்திற்கு இடையில் எங்காவது இந்த ப்ராக்ஸி சர்வருக்கு வருமாறு கோரப்படுகிறது இது ஒரு அக்சஸ் கன்றோல் லிஸ்ட் அல்லது அக்சஸ் ரூல்ஸ்களைக் கொண்டுள்ளது இதன் மூலம் குறிப்பிட்ட பக்கத்தைக் கோரக்கூடிய ப்ராக்ஸி மற்றும் அனைத்து கேச் ஏற்கனவே இருந்தால் அது தற்காலிக சேமிப்பில் இருந்து பதிலளிக்கும் எனவே இது ப்ராக்ஸி சர்வேரின் அடிப்படை கீழ்நிலை எனவே HTTP ப்ராக்ஸி கோரிக்கையை பகிர்தல் முதன்மை செயல்பாட்டின் செயல்பாடு வடிகட்டக்கூடியவற்றை கவனித்துக்கொள்வதற்கான அடிப்படையாக செயல்படுகிறது அக்சஸ் கண்ட்ரோல் உள்ளடக்கங்களை மற்றும் இருப்பிடங்களை அடிப்படையாகக் கொண்டது ப்ராக்ஸி உள்ளடக்கத்தை உயர் மட்டத்தில் பார்க்க முடிந்தால் அது செய்ய முடியும் பின்னர் நீங்கள் அதைப் பார்க்க முடியும் இது அப்ப்ளிகேஷன் லேயர் அல்லது செய்தியில் பாக்கெட்டைத் திறக்க முடியும் மற்றும் என்ன இருக்கிறது என்பதை சரிபார்க்கவும் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் அல்லது இருப்பிடத்தின் அடிப்படையில் எந்தவொரு அக்சஸ் கண்ட்ரோல் கட்டுப்பாடும் கேச்மேனேஜ்மென்ட் முதல் மணிநேர அக்சஸ்க்காக பேண்ட்வித்யை திறம்பட பயன்படுத்தியது இது கேச் நிர்வாகமாகும் எனவே இது ஒரு ப்ராக்ஸி எவ்வாறு செயல்படுகிறது என்பது பரவலாக உள்ளது ஆனால் நாம் முதன்மையாக HTTP ப்ராக்ஸியைப் பார்க்கிறோம் என்றாலும் மற்ற வகை ப்ராக்ஸிகளும் இருக்கலாம் எனவே இது பிற சேவைகள் மற்றும் விஷயங்களுக்கான ப்ராக்ஸி ஆகும் அடுத்தது நெட்ஒர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட்டர் இப்போது இந்த பாடத்திட்டத்தின் போது விசேஷமாக ஐபி மற்றும் விஷயங்களைப் பற்றி விவாதித்தபோது இது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன் ஆனால் விஷயங்களைப் பார்ப்பதற்கு விஷயங்களை விரைவாக ரெவியூ செய்வது நல்லது என்று நினைத்தேன் பெயர் குறிப்பிடுவதுபோல் இன்டர்நெட் பொது நெட்வொர்க் மற்றும் உள்ளூர் அல்லது தனியார் நெட்வொர்க்கிற்கு இடையில் முகவர்களை அணுக ஒற்றை சாதன ரௌட்டர் அல்லது டெடிகேட்டட் பாக்ஸ் அனுமதிக்கிறது எனவே இது ஒரு சிங்கிள் பாக்சாக இருக்க அனுமதிக்கிறது மேலும் இது அடிப்படையில் ஒரு ஐபி தொகுப்பை மற்றொரு ஐபி தொகுப்பிற்கு வரைபடமாக்குகிறது அந்த விஷயத்தில் ஐபி மற்றும் ப்ராக்ஸி மற்றொரு ஐபி மற்றும் போர்ட்டுக்கு போர்ட் செய்ய இதனால் தடையற்ற இணைப்பு இருக்க முடியும் எனவே ஐபி முகவரி விநியோக சிக்கலை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இதன்மூலம் ஐஐடி கரக்பூர் போன்ற இரண்டு ஐபி முகவரிகள் தனியார் ஐபி தொகுதிகளில் இயங்குகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது போன்ற பல நிறுவனங்கள் தங்கள் தனிப்பட்ட தலைகீழாக எழுதுகின்றன எனவே இந்த நெட்வொர்க் இந்த ஐபியை செல்லுபடியாகும் ஐபிக்கு மொழிபெயர்க்கிறது இது மாறக்கூடியது மேலும் குறிப்பிட்ட ஐபிக்கு இதை யார் இணைத்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே கிளையன்ட் ஐபி பிளஸ் போர்ட்டிலிருந்து கோரிக்கைகள் வரும்போது ஐபி போர்ட் மற்றும் விஷயங்கள் தொடர்கின்றன இந்த நெட்ஒர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட்டர்களின் பல வகைகள் சாத்தியமாகும் எனவே இது போன்ற இந்த பிரைவேட் அட்ரஸ் இடம் LAN இல் உள்ளது இது ஒரு தனியார் ஐபி இடம் இது தனியார் ஐபி இடமாகும் தற்செயலாக அவர்கள் அதே ஐபி தொகுதிகளைப் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இது ஒரு திசைதிருப்பக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் இது ஒரு ஐபி வகுப்பாக இருந்திருக்கலாம் மேலும் அது ஒரு சுழலுக்காக போயிருக்கும் ஆனால் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்பது இந்த ஐபியை சரியான ஐபிக்கு மொழிபெயர்க்கும் ஒன்று அது அங்கு சென்றால் ஐ பியை மொழிபெயர்க்க ஐ பியையும் எடுத்து அதற்கு சமமான அல்லது மொழிபெயர்க்கப்பட்ட ஐ பியை மற்ற நெட்ஒர்க்கின் தனிப்பட்ட ஐ பியை அணுகலாம் எனவே இது சில சிறிய வகை தனியார் ஐபி நெட்வொர்க் 1 தனியார் ஐபி நெட்வொர்க் 2 இருந்திருக்க வேண்டும் இதனால் அதை அணுக முடியும் எனவே H1 ஐ அணுகும் H3 எனவே 10 2 இந்த ஐபிக்கு மேப் செய்யப்பட்டுள்ளது இது இந்த ஐபிக்கு மேல் மீண்டும் H3 க்கு மறுபெயரிடுகிறது இந்த குறிப்பிட்ட ஐபி முகவரிக்கு எனவே இரண்டும் 10 2 என்றாலும் வெவ்வேறு ஐபி தொகுதிகள் உள்ளன இப்போது எனவே நெட்வேர்க் முழுவதும் தொடர்பு கொள்ளும்போது எனவே இவை NATed அல்லது இந்த குறிப்பிட்ட ஐபிக்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இது ஒரு திசைதிருப்பக்கூடியது மற்றும் அங்கு குறுக்கு மற்றும் இது இந்த இன்டெர்பேஸ் இன் ஐபி மற்றும் விஷயத்திற்கு செல்கிறது இப்போது H1 H3 H2 போன்ற பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் ஏனெனில் அவை போர்ட் எண்ணுடன் அந்த வரைபடத்தைக் கொண்டுள்ளன எனவே இது நேட்டரில் சரியான முறையில் பொருத்தப்பட்டுள்ளது எனவே கோரிக்கை திரும்பி வரும்போது எங்கு வழங்கப்பட வேண்டும் என்பது தெரியும் இப்போது நாம் விவாதிக்கும்போது நிகரத்தின் அடிப்படை செயல்பாடு எனவே இந்த சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி தொடர்கிறது எனவே மேப்பிங் தொடர்கிறது மற்றும் அது கணினியில் செல்கிறது எனவே இது தனியார் ஐபி பொது ஐபி நேட்டிங் இங்கே செய்யப்படுகிறது எனவே இது 10 2 உடன் வந்து 128 21 உடன் வெளியே செல்கிறது இந்த பொது ஐபி விஷயங்களைப் பார்க்கும்போது அது இங்கே குறிப்பிட்ட ஐபிக்கு 10 எனவே இது ஒரு வரைபடத்தைக் கொண்டிருந்தது மற்றும் இதைச் செய்கிறது எனவே இது ஒரு மேப்பிங் ஆகும் எனவே ஐபி சாதனங்களில் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட்டர் அட்டவணைகள் இருந்தன அல்லது பொதுவாக இது அட்ரஸ் ட்ரான்ஸ்லேட்டர் அட்டவணை மூலமானது கணினி A சோர்ஸ் ஐபி இது ஒன்று சோர்ஸ் டெஸ்டினேஷன் நேட்டிங் ஐபி இது போர்ட் எண் 1 இல் உள்ளது எனவே இது நேட்டட் மற்றும் இந்த நிலையானது பராமரிக்கப்பட்டு இதனால் கோரிக்கை எங்கிருந்து வந்தது யார் அதைப் பெறுவார்கள் என்பது அடிப்படையில் வேறுபடலாம் கவே அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஒரே நேரத்தில் மொழிபெயர்ப்பாளர்களை NATing செய்யும் திறன் ஒரு விஷயம் இது ஒரே நேரத்தில் பொதுவாகச் செய்யக்கூடியது போல முக்கியமாக நினைவகத்தின் அளவைக் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது பொதுவாக நிர்ணயிக்கப்பட்ட ATT ஆனது 160 பிட்களில் 160 உள்ளீடுகளை எடுத்துக்கொள்கிறது எனவே நினைவக அளவு 8 பிட் எந்தவொரு நிறுவனத்திற்கும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஒரே நேரத்தில் இணைப்பை ஆதரிக்கும் நெட்வொர்க் சேவை வழங்குநர்களிடமிருந்து இடம்பெயர்வதை ஆதரிக்கும் ஐபி முகவரிகளை பூல் செய்வதை முக்கிய பயன்படுத்துகிறது எனவே ஐ டி காரக்பூர் இன்று ஐ பியை மாற்றும்போது அது உள் ஐபி தொகுதியை மாற்ற வேண்டியதில்லை எனவே இது ஒரு தனியார் ஐபி மற்றும் இன்னும் உள்ளது மற்றும் ஐபி மாஸ்குரெடிங் மற்றொரு சவால் சர்வரின் சுமை சமநிலை நிச்சயமாக நேரத்தின் தேவை ஒரு ஹாப் இருப்பதால் செயல்திறன் குறித்து சில கவலைகள் உள்ளன செயல்திறன் சிக்கல் உள்ளது சாதனத்தை அடைவதற்கு முன்னர் துண்டு துண்டாகப் பிரிக்க வேண்டும் இது வெவ்வேறு ஐபி முகவரிகள் வெவ்வேறு போர்ட் எண்கள் போன்றவற்றுக்காக வடிவமைக்கப்படவில்லை எனவே அந்த துண்டு துண்டானது ஒரு சவால் முடிவில் இருந்து இறுதி இணைப்பு விஷயத்தால் அழிக்கப்படுகிறது எனவே நீங்கள் விஷயங்களில் மற்றொரு ஹாப் வைத்திருக்கிறீர்கள் எனவே இணையத்தில் உள்ள ஹோஸ்ட்களின் உலகளாவிய இறுதி முதல் இறுதி மறுபயன்பாட்டை NAT அழிக்கிறது பொது இணையத்தில் ஒரு ஹோஸ்ட் பெரும்பாலும் தனியார் இணையத்தில் ஹோஸ்டுடன் தொடர்பு கொள்ள முடியாது பிரச்சினை மோசமானது எனவே தனியார் நெட்வொர்க் இல் உள்ள இரண்டு ஹோஸ்ட்களில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே இரண்டு ஹாப்ஸ் உள்ளன இங்கே நாம் நேட்டரை மறுமுனையில் பார்த்தோம் எனவே பயன்பாட்டில் ஐபி முகவரி இருந்தால் எனவே பயன்பாடு ஐபி முகவரியைக் கொண்டிருந்தால் இந்த நேட்டர் அழிக்கப்படுகிறது விண்ணப்பத்தின் பேலோடில் ஒரு ஐபி முகவரியைக் கொண்டு செல்வதற்கான பயன்பாடு பொதுவாக இந்த பொது தனியார் நேட்டிங் விஷயத்தில் சரியாக இயங்காது மேலும் பல நன்மைகள் உள்ளன NAT இன் பயன்பாடு தானாகவே உள் இடையே ஃபயர்வாலை உருவாக்குகிறது எனவே இது ஒரு பாதுகாப்பு நன்மை எனவே இந்த ஐபிக்கள் மற்றும் ஒருபோதும் வெளிப்படுத்தப்படாத என்ஏடி உள்நோக்கிலிருந்து என்ஏடிக்கு தோன்றிய இணைப்பை மட்டுமே அனுமதிக்கும் இந்த அணுகுமுறையில் அந்த முறையை நீங்கள் சாதனமாக்க முடியும் வெளிப்புற ஹோஸ்ட்டால் உள் ஹோஸ்டுடன் நேரடியாக இணைப்பைத் தொடங்க முடியாது எனவே உள்வரும் மேப்பிங்கிற்கு நிலையான நேட்டிங் தேவைப்படுகிறது எனவே இந்த ஐபி எங்களுக்கு நிலையான நேட்டிங் தேவை என்று நினைக்க விரும்பினால் எனவே இறுதியாக நேட்டிங் ஒரு ப்ராக்ஸி சர்வரா NAT மூல மற்றும் இலக்கு ஹோஸ்ட் இரண்டிற்கும் வெளிப்படையானது ஆனால் ப்ராக்ஸி எப்போதும் விஷயங்களுக்கு வெளிப்படையானதாக இருக்காது ப்ராக்ஸி சர்வர் NAT முதன்மையாக ஒரு அடுக்கு 3 சாதனம் என்பது எங்களுக்கு தெரியும் இது ஒரு போர்ட் எண் இருந்தாலும் இந்த ப்ரோடோகால் ஒரு நெட்ஒர்க் ஆகும் ஆனால் இது ஒரு முதன்மை NAT 3 NATing IP முகவரிகள் எனவே இதற்கு மாறாக ஒரு ப்ராக்ஸி முதன்மையாக ஒரு அடுக்கு 4 அல்லது அடுக்கு 4 பிளஸ் சாதனமாகும் எனவே இது விஷயங்களின் மறுமுனையில் அதிகம் எனவே இதன் மூலம் இன்று எங்கள் விவாதத்தை முடிப்போம் இறுதியாக டி பி அல்லது ஓ ஐ லேயரின் வெவ்வேறு லேயர்கள் மற்றும் ஃபயர்வாலின் சில அம்சங்கள் மற்றும் பலவற்றைப் பொறுத்து வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதை பாதுகாப்பு நெட்வொர்க் செக்யூரிட்டி பகுதியில் காண விரும்புகிறோம்